நான் இந்த ஸ்லைடில் ஏன் கேள்விக்குறியை போட்டுள்ளேன் ஏதாவது யூகிக்க முடிகிறதா அதாவது ஒரு பரிமாண கணக்குகளில் நான் α 1 செய்தால் எந்த பிரச்சனையும் இருக்கப்போவது இல்லை ஒரு பரிமாண கணக்குகளில் cΔtΔx என்பதை ஒன்று என்று நான் பிக்ஸ் செய்யமுடியும் இதில் எந்த பிரச்சினையும் இல்லை நான் அதிக பரிமாண கணக்குகளுக்கு செல்லும்போது என்ன நிகழ்கிறது இவற்றுக்கு இடையேயான தொடர்பு எவ்வாறு உள்ளது cΔtΔs ≤ 1 என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இரண்டு பரிமாண கணக்குகளில் இது √2 ஆகும் மூன்று பரிமாணத்தில் இது 1√3 என்ற மதிப்பைப் பெறுகிறது இப்பொழுது நான் cΔt Δs என்று தேர்ந்தெடுக்க முடியாது இது ஒன்றை விட குறைவாக இருக்க வேண்டும் ஆகையால் நாம் cΔt Δs என்று அமைக்க முடியாது அவ்வாறு செய்தால் என்ன நிகழும் நான் அலை போன்ற தீர்வுகளை பெற இயலாது இது நிலை தன்மை அற்றதாக மாறிவிடும் அதனால் நீங்கள் இரண்டாவது தீர்வை மட்டுமே செய்ய வேண்டும் இரண்டாவது தீர்வு நமது டிஸ்கிரிட்டைசேஷனை மிக நேர்த்தியாக செய்யும் ஆகையால் நாம் ஏற்கனவே பெற்ற அதே மாதிரியான டிஸ்கிரீட் வெர்ஷனை இப்போதும் பார்க்கலாம் ஆகையால் நீங்கள் இந்த சமன்பாட்டை பார்க்கும்பொழுது நாம் அலை சமன்பாட்டில் இருந்து இங்கு ஆரம்பித்துள்ளோம் இரண்டு பரிமாணத்தில் என்ன நிகழும் நாம் yயின் இரண்டாம் டெரிவேட்டிவை பெறுவோம் ஆகையால் இந்த டிஸ்பர்ஷன் தொடர்பு எவ்வாறு மாற்றம் செய்யப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் இந்த டிஸ்பர்ஷன் தொடர்புகளை எழுத விரும்பினால் மாணவர் மிகவும் சரியானது இந்த டிஸ்பர்ஷன் தொடர்பு ஃபைனைட் டிஃபரன்ஸ் நேர அளவை உபயோகப்படுத்தி நமக்கு கிடைக்கிறது ஆகவே நாம் பின்வருமாறு ஒரு சமன்பாட்டை பெறுகிறோம் இங்கு நாம் இரண்டு டேர்ம்களை பெறுவோம்

இதில் ஒன்று Δx லிருந்தும் மற்றொன்று Δy யிலிருந்தும் பெறுகிறோம் இதே பகுப்பாய்வை நாம் முந்தைய ஸ்லைடிலும் செய்தோம் டிஸ்பர்ஷன் வரைபடங்களை உருவாக்குவதற்காக நாம் திரும்பவும் இந்த செயல்பாட்டை செய்ய வேண்டுமா டிஸ்பர்ஷன் என்பது என்ன இது ஒமேகா மற்றும் k இவற்றுக்கு இடையிலான வெறும் தொடர்பு மட்டுமே நீங்கள் ஒளியியல் அல்லது மின்காந்தவியல் டிஸ்பர்ஷனை பற்றி அறிவீர்கள் இந்த டிஸ்பர்ஷன் அலைவரிசை மற்றும் அலைவெக்டர் இவற்றுக்கு இடையேயான தொடர்பை குறிக்கிறது ஆகவே இதுதான் நம்முடைய கணக்கு இந்தத் தீர்வில் நாம் Δx Δy மற்றும் Δt ஆகியவற்றை குறைந்த மதிப்புகளில் பெறுகிறோம் இங்கே எதையும் வேறு படுத்தி பிக்ஸ் செய்ய இயலாது ஆகவே ஒரு பரிமாணத்தில் நாம் α 1 என்று பிக்ஸ் செய்ய முடியும் ஆகையால் நாம் ஒரு நிலையான தீர்வினை பெற இது அனுமதிக்கிறது ஆனால் 2D மற்றும் 3D ஆகியவற்றில் அவ்வாறு செய்வதற்கு இயலாது அதனால் இதன் முக்கியமான விளைவு என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் ஒரு லேசர் பல்ஸ் எடுத்துக்கொள்வோம் லேசர் பல்சை நான் சிமுலேட் செய்ய விரும்புகிறேன் ஆகையால் இது மின்காந்தவியல் ரெஸோனேட்டர் அல்லது கேவிட்டி அல்லது வேறு ஏதாவது ஒன்றில் மோத வேண்டும் இந்த லேசர் பல்ஸ் பயணிக்கும் பொழுது இது ஃப்ரீ ஸ்பேசில் பயணிக்கிறது ஆகையால் கணக்கியல் ரீதியாக டிஸ்பர்ஷன் நிகழக்கூடும் இந்த பல்ஸ் நேர அளவில் வெவ்வேறு அலைவரிசைகளை பெற்றுள்ளன ஒவ்வொரு அலைவரிசையும் அதற்குரிய ஒரு வேகத்தை பெற்றுள்ளது நீங்கள் இங்கே ஒரு வளைவினை பார்த்தால் ஒவ்வொரு ஒமேகா மதிப்புக்கும் வெவ்வேறு k மதிப்புகள் இருக்கும் மாணவர் சார் நீங்கள் டெல்டா எதற்கு சமமாக இருக்கும் என்பதை சால்வ் செய்ய முடியுமா ஒரு தடவை நான் டிஸ்கிரிட்டைசேஷனை ஃபிக்ஸ் செய்து விட்டால் வெவ்வேறு ஒமேகா மதிப்புக்குரிய ω மற்றும் k இவற்றின் தொடர்பினை நான் மாற்ற முடியும் நான் ஒரு உள்ளீடு பல்ஸ் அதாவது காசியன் பல்சை இவ்வாறு அனுப்பினால் என்ன நிகழ்கிறது இதை நாம் வெளிப்புறத்தில் அனுப்புகிறோம் அது சிதற செய்யப்படுகிறது ஆகையால் நாம் இங்கே வெளியீடு பல்ஸ் என்பதை ஸ்பேஸ் மற்றும் நேர அளவில் பெறமுடியும் இது ஏன் இவ்வாறு தோற்றமளிக்கிறது என்றால் பல்சை உருவாக்கத் தேவையான அலைவரிசைகள் வெவ்வேறு வேகங்களில் பயணம் செய்கின்றன அவை அனைத்தும் ஒரே வேகத்தில் பயணம் செய்தால் நாம் ஒரே பல்சை பெற இயலும் ஆகையால் இது பல்ஸ் டிஸ்டார்ஷன் என்று அழைக்கப்படுகிறது இந்த பல்ஸ் டிஸ்டார்ஷன் ஆப்டிகல் பைபரில் நிகழும் ஏனெனில் கண்ணாடி ஒரு டிஸ்பர்ஸ் மீடியம் ஆக உள்ளது ஆப்டிகல் பைபர் கண்ணாடியில் ஒவ்வொரு அலைவரிசையும் வெவ்வேறு வேகத்தில் பயணிக்கிறது ஆகையால் இது இயல்பாக நடைபெறும் ஆனால் ஃப்ரீ ஸ்பேசில் நான் சிமுலேட் செய்யும் பொழுது இவை நடைபெற கூடாது ஆனால் இது FDTD செயல்பாட்டில் நிகழ முடியும் ஆகவே இதை சரி செய்வதற்கு ஒரே வழி என்பது Δx மற்றும்Δt ஆகியவற்றை மிகவும் சிறிய மதிப்புகள் ஆக செய்வதே ஆகும் ஆகையால் பல்ஸ் டிஸ்டார்ஷனில் என்ன நிகழ்கிறது இது அதிகமான பரிமாணத்தில் நிகழக் கூடியது என்பது மற்றொரு விஷயமாக உள்ளது இதற்குரிய தீர்வு என்னவென்றால் Δx மற்றும்Δt ஆகியவற்றை மிகவும் சிறிய மதிப்புகள் ஆக செய்வதே ஆகும் ஆகவே இதைப் போன்று ஒரு 2D கிரிட்டை கற்பனை செய்து கொள்ளுங்கள் நான் ஒரு அலையை அனுப்புகிறேன் அதாவது ஒரு பல்சை அனுப்புகிறேன் இது சிதைய ஆரம்பிக்கிறது இப்பொழுது நான் வேறு ஒரு திசையில் ஒரு பல்சை அனுப்பினால் என்ன நிகழும் இங்கே டிஸ்கிரிட்டைசேஷன் நேர்த்தியாக உள்ளது மேலும் அப்ராக்ஸிமேஷன் சற்று வித்தியாசமாக உள்ளன ஆகவே இப்போது அலை கிரிட்டில் பயணிக்கும் திசையை பொறுத்து வெவ்வேறு வேகங்களில் பயணிக்கின்றன ஆகவே இங்கே காட்டப்பட்டுள்ள ஒரு அலை ஒரு தனிப்பட்ட அலைவரிசை உடைய பல்சே நான் தேர்ந்தெடுத்தால் நான் ஒரு தனிப்பட்ட அலைவரிசை தொனியை அனுப்ப முடியும் ஏனென்றால் இது வெவ்வேறு வேகங்களில் இங்கே பயணிக்கிறது மாணவர் மாணவர் 45 இதை நான் 45 டிகிரி என்று எடுத்துக் கொள்ளவில்லை இதை எந்த கோணமாக வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் ஆகவே அப்ராக்ஸிமட் என்று நான் கூறுவது அலை சமன்பாட்டை ஃபைனைட் டிஃபரன்ஸ் மூலமாக அப்ராக்ஸிமட் செய்வது ஆகும் எவ்வாறு இரட்டை பொருத்து சீராக இருக்கிறதோ அதற்கேற்றவாறு இது கிட்டத்தட்ட துல்லியமாக இருக்கும் ஆகையால் இது வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகங்களை கொண்டு உள்ளன மாணவர் இங்கே மீடியம் என்பது ஐசோட்ரோபிக் ஆக உள்ளது அதாவது மீடியத்தில் இயற்பியல் பண்புகளை பார்க்கும்பொழுது காற்று ஒரு ஐசோட்ரோபிக் மீடியம் ஆனால் இங்கே ஸ்பைஸ் மற்றும் நேர அளவில் டிஸ்பர்ஷன் என்ற செயல்பாடு நடக்கிறது இவ்வாறான ஸ்பேஸ் மற்றும் நேர அளவு டிஸ்கிரிட்டைசேஷன் இயற்கையாக நடைபெறுமா நாம் இதை கம்ப்யூட்டரில் செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு நாம் உருவாக்கும் பொழுது அனைசோட்ரோபிக் மெட்டீரியல்களை உருவாக்குகிறோம் இவை வெவ்வேறு வேகங்களில் இருக்கும் என்பதை நான் கூற விரும்புகிறேன் நாம் ஏற்கனவே கிரிட் அனைசோட்ரோபி என்ற வார்த்தையை அறிந்திருக்கிறோம் ஆகையால் எந்த ஒரு நடைமுறை செயல்பாட்டு சிமுலேஷன் ஆக இருந்தாலும் இவ்வாறு எல்லா வகையான பிழைகளும் இருக்கும் எந்த ஒரு மிக சிறந்த சிமுலேஷன் என்பது இருக்க இயலாது சிமுலேஷன் என்பது நிகழ வேண்டுமெனில் Δx Δy Δz மற்றும் Δt ஆகிய அனைத்தும் மிகச் சிறிய மதிப்புகளில் இருக்க வேண்டும் ஆகவே கம்ப்யூடேஷனல் EM கணக்குகளில் ஒரு பகுதி என்பது கோடிங்கை எழுதுவது என்பதை நான் உங்களுக்கு கூறியுள்ளேன் அதன்பிறகு நீங்கள் தெரிந்த தீர்வுகளை பென்ச் மார்க் ஆக எடுத்துக்கொண்டு உங்களது தீர்வுகளோடு ஒப்பிட வேண்டும் நீங்கள் இவ்வாறு ஒரு எளிய செயலை செய்யலாம் ஒரு 2D FDTD கோடிங்கை எழுதுகிறீர்கள் அதில் உள்ள அனைத்தும் சரியாக உள்ளது என்று நீங்கள் நினைத்தால் அதன் பிறகு வெவ்வேறு திசைகளில் பல்சை ரன் செய்ய வேண்டும் அப்பொழுது அது வித்தியாசமாக பயணிப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதன் பிறகு உள்ள நிலை என்பது என்ன வகையான என்னென்ன பாராமீட்டர்கள் உள்ளன என்பதை கண்டறிவது ஆகும் அல்லது கோரன்ட் பாராமீட்டர்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய வேண்டும் அதில் டிஸ்பர்ஷன் என்பது ஏற்றுக்கொள்ள கூடிய ஒன்றா என்பதையும் அறிய வேண்டும் இந்த டிஸ்பர்ஷன் ஒரு சதவிகிதம் என்றால் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யலாம் ஆனால் அதுவே 20 சதவிகிதம் என்று காட்டினால் உங்கள் கணக்குகளை தொடர இயலாது ஆகையால் நீங்கள் உங்கள் டிஸ்கிரிட்டைசேஷனை குறைத்துக்கொண்டே அதாவது நீங்கள் த்ரசோல்டு மதிப்பை பெறும் வரையிலும் அதை நேர்த்தியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகையால் இந்த த்ரசோல்டு என்பது என்ன எடுத்துக்காட்டாக எனது சிமுலேஷன் டொமைன் என்பதை எங்கே நிலையாக செய்துவிட்டால் அலையானது இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் செல்லும்போது டிஸ்பர்ஷன் விளைவுகள் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் நான் இங்கே வலது கோடிக்கு செல்லும்போது இந்த சிமுலேஷன் டொமைனில் உள்ள இந்த இரண்டு தூரமான புள்ளிகளை நான் பிக்ஸ் செய்ய முடியும் இந்த இரண்டு புள்ளிகளின் டிஸ்பர்ஷன் நாம் எழுத முடியும் கூற முடியும் நாம் இவற்றை முன்னரே தீர்மானித்து அதன் பிறகு மற்ற சிமுலேஷன்களை அந்த பாராமீட்டர்கள் வாயிலாக கண்டறிய வேண்டும் ஆகையால் இது உண்மையில் முதலில் நாம் பார்த்த கோடிங் செய்வதற்கு உள்ள நேர அளவு போன்று எடுக்கிறது நேரம் எடுக்கிறது மாணவர் கோரன்ட் இது ஒரு எளிய சிமுலேஷன் ஆக இருந்தால் நீங்கள் டிஸ்பர்ஷன் விளைவுகளை சரி செய்ய முடிந்திருக்கும் இப்பொழுது இது ஒரு வெற்றிடமாக இருந்திருந்தால் நீங்கள் எளிதாக சரி செய்து இருப்பீர்கள் ஆனால் இது வெற்றிடமாக மட்டுமே இருந்தால் FDTD செய்வதன் தேவை என்ன இங்கே ஒரு பிளைன் அலை எங்கும் உள்ளது என்பதை அறிவீர்கள் ஒரு மீடியம் அதாவது விமானம் போன்ற ஒரு மீடியம் இருந்தால் இது மிகவும் சிக்கலான செயலாக மாறுகிறது அப்போது இந்த அம்சங்களை நாம் சரிசெய்வது என்பது இயலாது ஏனென்றால் இங்கே நமது அனைத்து செயல்பாடுகளும் ஃபைனைட் டிஃபரன்ஸ்ஸ் ஐ அடிப்படையாக கொண்டது எவ்வளவு அதிகமான சரி செய்தல்களை நாம் நிகழ்த்த முடியும் மேலும் இந்த சரிசெய்தல் திசையை அடிப்படையாகக் கொண்டு உள்ளன ஆகையால் நீங்கள் அதிகமான விளைவுகளை அறிமுகப்படுத்த வேண்டும் மேலும் அதிகமான கணக்குகளை சரி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் மாணவர் ஆகையால் இன்டெக்ரல் சமன்பாடுகள் என்பது இந்த இன்டெக்ரல் சமன்பாடுகளை பார்த்தால் இந்தப் பிரச்சினைகள் எவ்வாறு உள்ளன என்பது தெரியும் நாம் உருவாக்கிய இன்டெக்ரல் சமன்பாடுகள் ஒற்றை அலைவரிசையில் இருந்தன அதாவது ஒற்றை அலைவரிசை பிரச்சினை ஆக இருந்தது ஆகவே இன்டெக்ரல் சமன்பாட்டில் டிஸ்டார்ஷனை பார்ப்பதற்கு நாம் கூறிய ஃபோரியர் ட்ரான்ஸ்பார்ம் செய்ய வேண்டி இருந்தது மாணவர் ஒற்றை அலைவரிசை ஆம் இங்கு ஒற்றை அலைவரிசை உள்ளது இங்கு உள்ள இன்டெக்ரல் சமன்பாடுகளில் ஒரு நல்ல செயல் என்பது நாம் FDTD கணக்குகளை துல்லியமாக கம்ப்யூட்டர் வழியாக செய்துள்ளோம் இது உங்களுடைய ப்ரூட் போர்ஸ் ஆகையால் தேவையான தீர்வுகளைப் பெறுவதற்கு நீங்கள் அதிகமான முயற்சிகள் எடுக்க வேண்டி உள்ளது இருந்தாலும் இது அவ்வளவு சிறந்ததாக அமைவதில்லை மாணவர் இவை மிகவும் தவறான தீர்வுகளாக இருக்கும் என்று கூறுகிறீர்களா மாணவர் ஆகையால் இது ஒரு தொடர்ச்சியான அலை வரிசைகளை உடையது நீங்கள் நேர அளவில் காசியன் பல்சை எடுத்துக் கொண்டால் இது காசியன் அலை வரிசையாக இருக்கும் மாணவர் நீங்கள் டிஸ்கிரிட்டைசேஷன் பற்றி தொடருங்கள் மாணவர் நாம் இங்கே Δx மற்றும் Δtயை டிஸ்கிரிட்டைஸ் செய்து உள்ளோம் நாம் இங்கு அலை பயணிக்கும் ஆதாரத்தை செட் செய்துள்ளோம் இது அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாடு என்பதை காண்கிறீர்கள் மாணவர் இன்டெக்ரல் வாயிலாக இன்டெக்ரல் சமன்பாட்டில் அலைவரிசையை சால்வ் செய்து ஒவ்வொரு அலைவரிசைக்கும் இவற்றை ஒன்றாக இணைத்து நாம் டிஸ்கிரிட்டைஸ் செய்ய வேண்டும் மாணவர் இந்த டிஸ்கிரிட்டைசேஷன் அலைவரிசை நமக்கு உரிய தீர்வுகளை அளிக்க முடியுமா டிஸ்கிரிட்டைசேஷன் அலைவரிசை என்பது சில பிழைகளை கொண்டிருக்கும் ஏனெனில் இது நீங்கள் எவ்வளவு நேர்த்தியாக செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் தீர்வுகள் அலைவரிசையில் மிகத் துல்லியமாக இருக்கும் ஆகவே இதை கம்ப்யூட்டரில் செய்வதற்கு எவ்வளவு நேர அளவை நாம் செலவு செய்ய வேண்டியுள்ளது இன்டெக்ரல் சமன்பாடுகள் ஆப்டிகல் பிரிவில் இவை இருப்பதால் மிகவும் பிரசித்தி பெற்றவையாக இல்லை மக்கள் பலரும் இதை செய்கிறார்கள் இதை நீங்கள் மிகவும் துல்லியமாக பெற விரும்பினால் Δx Δy ஆகியவற்றை டிஸ்கிரிட்டைசேஷன் செய்ய வேண்டும் மாணவர் அதாவது நான் கணக்கியல் ரீதியாக செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தில் கூறினேன் நாம் இவ்வாறு கம்ப்யூட்டரில் இதை செய்யும் பொழுது இது ejωt−kx என்பதை பார்க்க முடியாது அவை எண்களாக மட்டுமே இருக்கும் அதாவது காம்ப்ளக்ஸ் எண்களாக இருக்கும் பின்பு நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை இங்கே செய்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் 1D கணக்காக இருந்தாலும் ஆல்பாவின் மதிப்பு ஒன்றாக இல்லாவிட்டால் இந்த அலை ஒளியின் வேகத்தில் செல்லவில்லை மாணவர் மிகச்சரியாக நாம் இங்கே எதைப் பார்க்கிறோம் இங்கே மீடியம் இல்லாவிட்டாலும் டிஸ்பர்ஷன் தொடர்புகளை நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு மீடியம் இல்லாவிட்டாலும் இங்கே Δx மற்றும் Δt ஆகியவை மதிப்புகளை பெறுகின்றன மாணவர் ஆகையால் நீங்கள் ஆல்பா என்பது 1Dயில் இருக்கும் என்று கூறினீர்கள் ஆம் ஒரு பரிமாணத்தில் ஆல்பால்வின் மதிப்பு ஒன்றாக இருந்தால் எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் நிகழ்வது இல்லை ஆனால் மற்ற இடங்களில் நாம் இந்த டிஸ்டார்ஷன்களோடு இருந்தாக வேண்டும் ஆகையால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது பீட்டர்சன் புத்தகத்தில் அத்தியாயம் 12 க்கு உரிய குறிப்புகள் ஆகும் பீட்டர்சன் என்ற புத்தகம் மிகவும் சிறந்த ரெபெரென்ஸ் உள்ளது இதை FDTDயின் பைபிள் என்று அழைக்கிறார்கள் இந்த புத்தகம் டாஃப்லோவ் என்பவரால் எழுதப்பட்டது இது FDTD செயல்பாடுகளைப் பற்றிய மிகச் சில புத்தகங்களில் ஒன்றாக இருக்கிறது நான் ஒரு நேர்காணல் எடுத்திருக்கிறேன் மேக்ஸ்வெல் Maxwell' சமன்பாடுகள் மற்றும் FDTD பற்றிய நேர்காணலை எடுத்து இருக்கிறேன் நீங்கள் அந்த நேர்காணலை பார்த்து அறிந்து கொள்ளலாம் அவர் அதில் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளுக்கு உரிய வரலாற்றினை பற்றி பேசியுள்ளார் மேலும் இதை எவ்வாறு செய்யவேண்டும் என்பதை அவர் விளக்கியுள்ளார் அதனால் நீங்கள் இந்த அம்சங்களைப் பற்றி படித்து பயன்பெறுங்கள்